வி சோர்ஷ் ஐயும் லோட் ஐயும் dc dc கன்வெர்ட்டர் கொண்டு இன்டெர்ஃபேஷ் செய்வதை எவ்வாறு சிமுலேட் செய்யலாம் உருவகப்படுத்தலாம் என்று பார்ப்போம் சோர்ஷ் சிம்பல்சின்னம் சப் சர்க்யூட் எவ்வாறு உருவாக்குவது என்பதை முன்னர் பார்த்தோம் அந்த பி வி சோர்ஷ் டி சி டி சி கன்வெர்ட்டர்க்கு பவர் கொடுக்கவும்மற்றும் லோட் R0 க்கு பவர் வழங்கவும் பயன்படுத்துவோம் சோர்ஷ் டி சி டி சி கன்வெர்ட்டர் ஆகியவற்றை ஓப்பன் லூப் இல் சிமுலேட் செய்யலாம் எங்களிடம் ஒரு பி டபிள்யூ எம் உள்ளது லூப்பை நாங்கள் இன்னும் மூடவில்லை டி ட்ராக்கிங் வழிமுறைகளைப் பற்றி விவாதித்தபின் பின்னர் அதற்கு வருவோம் எனவே சிமுலேட் செய்ய நாம் எடுக்கக்கூடியது பி வி சோர்ஷ் ஆகும் நாம் ஒரு பி டபிள்யூ எம் மற்றும் டி சி கன்வெர்ட்டர் வைத்திருக்க முடியும் இந்த நிழலிட்டுள்ள பகுதியை நாம் SPICEஇல் சிமுலேட் செய்யலாம் சிமுலேசன் ஃபோல்டரில் நான் மேலும் நான்கு ஃபோல்டர் உருவாக்கியுள்ளேன் boost ஃபோல்டர் பூஸ்ட் கன்வெர்ட்டர் PV மாட்யூல் இன்டடெர்ஃபேஸ் பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர் PV மாட்யூல் இன்டெர்ஃபேஸ் பக் கன்வெர்ட்டர் ஆகியவற்றை சிமுலேட் செய்ய மற்றும் ஒரு M file உள்ளது அது கன்வெர்ட்டர் களின் அடையக்கூடிய டியூட்டி சைக்கிள் பற்றி பார்க்கும் முதலில் பூஸ்ட் கன்வெர்ட்டர் பார்ப்போம் நான் இங்கே ஸ்கிமேட்டிக் ஃபைல் வைத்திருக்கிறேன் அதை பெரிதாக்குகிறேன் ஆம் இது பூஸ்ட் கன்வெர்ட்டர் இண்டெக்ட்டர் சுவிட்ச் டையோடு மின்தேக்கி லோட் ஆகியவற்றின் ஸ்கிமேட்டிக் இருப்பதை இப்போது நீங்கள் காண்கிறீர்கள் எனவே இந்த பகுதி பூஸ்ட் கன்வெர்ட்டர் பி யின் முனையம் குறுக்கே உள்ளீட்டு ரிப்பிள்சிற்றலை ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கு மின்தேக்கி உள்ளது இது பி சோர்ஷ் மாட்யூல் தொகுதி இது நாம் முன்பு வடிவமைத்த மாடல் மாதிரி sub என்பது சப் சர்க்யூட் ஃபைல் ஆகும் இது இவற்றின் சப் சர்க்யூட் மாதிரியையும் இன்னும் சிலவற்றையும் கொண்டுள்ளது இந்த பவர் சுவிட்சிற்கான மாதிரியும் இதில் உள்ளது இந்த PWM க்கான மாதிரியும் இதில் உள்ளது இங்கே ஒரு மின்னோட்டம் உள்ளது 0 மதிப்புக்கு அமைக்கப்பட்ட ஒரு வோல்ட்டேஜ் சோர்ஷ் அந்த கிளை வழியாக மின்னோட்டத்தை உணர வோல்ட்டேஜ் சோர்ஷ் மதிப்பு 0 க்கு அமைக்கலாம் எனவே VIpv உண்மையில் பி வி கரன்ட் IPV ஐ உணர்கிறது மற்றும் VIL விஐஎல் உண்மையில் இண்டெக்ட்டர் மின்னோட்டத்தை உணர்கிறது இது கரன்ட் சென்ஸ் வோல்டேஜ் சோர்ஷ் மதிப்பு 0 ஆக அமைக்கப்பட்டுள்ளது ஆற்றல் சேமிப்பு பொருட்களுக்கு கெப்பாசிட்டன்ஸ் இண்டெக்ட்டர் சில ஆரம்ப நிலை நிபந்தனைகளை நான் வைத்திருக்கிறேன் இண்டெக்ட்டர் ஆரம்பநிலை நிபந்தனை மதிப்பு 1 8 ஆம்ப்ஸ் மற்றும் கெப்பாசிட்டர் அவுட்புட் இல் 49 5 வோல்ட் ஆரம்பநிலை நிபந்தனை இதனால் சிமுலேசன் உருவகப்படுத்துதல் நன்றாகவும் வேகமாகவும் இருக்கும் செயல்பாட்டின் போது நீங்கள் நிறைய ஆசிலேசன்களைக் காண மாட்டீர்கள் எனவே R0 100 ஓம் க்கு டியூட்டி சைக்கிள் 0 72 க் கொடுக்க Vc மதிப்பு 0 44 ஆக இருக்க வேண்டும் என்று கணக்கிட்டுள்ளேன் ட்யூட்டி சைக்கிள்க்கும் VC வி சி மின்னழுத்தத்திற்கும் என்ன தொடர்பு நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் இங்கேபூஸ்ட் கன்வெர்ட்டர் மற்றும் PWM தொகுதி உள்ளது இப்போது Vd தான் டியூட்டி சைக்கிள் ஐ தீர்மானிக்கிறது எனவே பிடபிள்யூஎம் தொகுதிக்குள் இது போன்ற ஒரு முக்கோண கேரியர் உள்ளது எனவே முக்கோண கேரியர் என்ற வகையில் செல்கிறது என்று சொல்லலாம் இது 1 இது 0 இது 1 ஆகும் எனவே உங்கள் Vd மதிப்பு 1 இல் உள்ளது டியூட்டி சைக்கிள் 0 Vd 0 இல் டியூட்டி சைக்கிள் ½ அதாவது இது 0 5 ஆகும் மற்றும் Vd 1 d 1 எனவே நாம் d டியூட்டி சைக்கிள் Vd 1 2 என்ற உறவைப் பெறுகிறோம் பி சோர்ஷ் ஷார்ட் சர்க்யூட் மின்னோட்டத்தின் மதிப்பு மற்றும் வோல்ட்டேஜ் ஸ்கேல் மதிப்பு என்ன என்பதை நாம் அறிவோம் மேலும் பி வி சோர்ஷ் சிமுலேட் செய்து IV பண்புகளைக் கண்டோம் எனவே ஷார்ட் சர்க்யூட் கரன்ட் மதிப்பு மற்றும் ஓப்பன் சர்க்யூட் கரன்ட் மதிப்பு மற்றும் பீக் பவர் பாய்ன்ட் மதிப்பு ஆகியவற்றை நீங்கள் அறிவீர்கள் எனவே அந்த மதிப்புகளைப் பயன்படுத்தி d இன் மதிப்பு என்னவாக இருக்கும் என்பதைக் கணக்கிடலாம் வி சப் ஃபைலில் சப் சர்க்யூட் ஃபைலில் power sw உள்ளது இது பவர் செமிகண்டக்டர் சுவிட்சிற்கான சப் சர்க்யூட் power sw பவர் செமிகண்டக்டர் சுவிட்சிற்கான சப் சர்க்யூட் இந்த PWM tri என்பது இந்த தொகுதிக்கான சப் சர்க்யூட் ஆகும் பி டபிள்யூ எம் single phase எங்களிடம் ஒரு பெராமீட்டர் உள்ளது கேரியர் ஃப்ரிகொன்சி பின்னர் நாம் இன்னும் கீழே செல்கிறோம் பி சோர்ஷ் உள்ளது சப் சர்க்யூட் பி சோர்ஷ் இது நாம் உருவாக்கியது இது பி வி சோர்ஷ் ஆன xPV க்கானது இப்போது டெர்மினல் விண்டோ சென்று சிமுலேட் செய்யலாம் நான் டெர்மினல் விண்டோ திறந்துவிட்டேன் boost ஃபோல்டர் செல்லலாம் நான் Gnet list பயன்படுத்தி net list உருவாக்குவேன் boost net அதை execute செய்யவும் இப்போது ngspice ngspice boost cir க்குச் செல்கிறேன் எனவே இது சிமுலேட் செய்யும் இப்போது அவுட்புட் கிடைக்கும் இப்போது நீங்கள் என்ன plot செய்ய விரும்புகிறீர்கள் உள்ளீட்டு மின்னோட்டம் X டெர்மினல் வோல்ட்டேஜ் இது பவர் ஐ கொடுக்கும் ஆகவே டெர்மினல் வோல்டேஜ் VT X IPV sensor வழியாக செல்லும் கரன்ட் இதை Plot செய்வோம் எனவே இன்புட் பவர் 26 வாட்களை சுற்றி வருவதை நீங்கள் காண்பீர்கள் நாங்கள் பயன்படுத்திய இந்த பி வி தொகுதிக்கு 26 வாட் உச்ச சக்தி இருப்பதை நீங்கள் முன்பு பார்த்தீர்கள் எனவே இந்த குறிப்பிட்ட ட்யூட்டி சைக்கிள் இல் இது ஒரு சிறந்த உகந்த ஆர்டி மதிப்பை அளிக்கிறது அதாவது பி வி தொகுதியிலிருந்து பார்க்கும் அதிகபட்ச சக்தி தரக்கூடிய டெர்மினல் ரெசிஸ்ட்டன்ஸ் ஆகும் நாம் வேவ்ஃபார்ம் ஐ PWM இன்புட் ல் இங்கே கவனிப்போம் நாங்கள் சொன்னது போல் 0 44 அல்லது 440 மில்லி வோல்ட் ட்யூட்டி சைக்கிள் 0 72 இந்த ட்யூட்டி சைக்கிள் 0 72 ஐ எவ்வாறு பெற்றோம் உறவில் இருந்து மீண்டும் எப்படி என்பதைக் காட்டுகிறேன் M ஃபைல் க்குள் செல்லலாம் ஆக்டேவ் ஸ்கிரிப்ட் ஃபபைலான reachability m ஃபைல் ஐ ஓப்பன் செய்யலாம் எனவே நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள் நான் R0 ஐ 1 முதல் 100 வரை வேறுபடுத்துகிறேன் இது நாம் பயன்படுத்தும் பி வி தொகுதியின் சிறப்பியல்பு இது 26 வாட் பேனல் 14 வோல்ட் வி எம் பீக் பவரில் வோல்டடேஜ் Im கணக்கிடப்படுகிறது PmVm RT VmIm RT டெர்மினல் ரெசிஸ்ட்டன்ஸ் R0 இன் ஒவ்வொரு மதிப்புக்கும் இதை இயக்குகிறோம் நாம் கண்டுபிடிப்பது என்ன ஒரு பூஸ்ட் கன்வெர்ட்டர்க்கான ட்யூட்டி சைக்கிள் என்ன என்பதை நாம் காண்கிறோம் அந்த RT R0 2 உறவை பயன்படுத்தலாம் பூஸ்ட் கன்வெர்ட்டர்க்கான ட்யூட்டி சைக்கிள் 1 square root RT R0 இது போன்று நீங்கள் பக் கன்வெர்ட்டெர் பக் பூஸ்ட் கன்வெர்ட்டெர் ஆகியவற்றுக்கும் செய்ய முடியும் முடிவுகளை ஆக்டேவ் ஒர்க்ஸ்பேஸ்ல் காண்பிக்ககிறேன் எனவே ஆக்டேவைத் திறந்து இதை இயக்குவோம் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் ஆக்டேவ் எடுப்போம் reachability m உள்ள M ஃபைல்க்குள் செல்வோம் இந்த ஒர்க்ஸ்பேஸ் ஐ க்ளியர் செய்கிறேன் reachability என தட்டச்சு செய்கிறேன் எனவே பி சோர்ஷ் விவரங்கள் இங்கே பட்டியலிடப்பட்டுள்ளதை நீங்கள் இங்கே காண்கிறீர்கள் பீக் பவர் மின்னழுத்தம் 14 8 பீக் பவர் இல் மின்னோட்டம் 1 8 டெர்மினல் ரெசிஸ்ட்டன்ஸ் 7 6 ஓம்ஸ் இப்போது இங்கே முதலில் வரிசை 1 ஐ மட்டும் கவனியுங்கள் R0 இது R0 R0 லோட் ரெசிஸ்ட்டன்ஸ் ஒவ்வொரு மதிப்புக்கும் பூஸ்ட் கன்வெர்ட்டெர் க்கான ட்யூட்டி சைக்கிள் மதிப்பு இங்கே உள்ளது இவை செல்லுபடியாகும் ட்யூட்டி சைக்கிள் அல்ல என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இப்போது R0 100 ஐப் பார்ப்போம் உச்ச சக்தி புள்ளியில் இந்த சமன்பாட்டின் படி உச்ச சக்தி செயல்பாட்டை அடைய ட்யூட்டி சைக்கிள் இன் மதிப்பு 0 72 என்பதைக் காண்கிறோம் எனவே 0 72 ட்யூட்டி சைக்கிள் என்பது VC 0 44 1 முதல் 1 வரை செல்லும் PWM முக்கோணத்தில் இருந்த உறவைப் பயன்படுத்தி பெறலாம் அதனால்தான் வி சி மதிப்பை 0 44 ஆக வைத்திருக்கிறோம் இப்போது R0 மதிப்பை 100 இலிருந்து குறைவானதாக மாற்றுவேன் 70 என்று சொல்வோம் 70 இல் ட்யூட்டி சைக்கிள் 0 67 ஆகும் இது 0 67 x 2 - 1 ஐ குறிக்கிறது இது 0 34 ஆகும் எனவே 0 44 க்கு பதிலாக அதை 0 34 ஆக மாற்றலாம் ஆனால் முதலில் R0 மதிப்பு 100 ஐ 70 ஆக மாற்றுவோம் எனவே R0 இன் மதிப்பை 70 ஆக மாற்றுவோம் மேலும் சிமுலேசனை இயக்குவோம் சிமுலேசனை இயக்கிய பிறகு பி வி பேனலில் இருந்து வெளியேறும் உள்ளீட்டு சக்தி உச்ச சக்தியாக இருக்காது என்று இப்போது எதிர்பார்க்கிறேன் எனவே அதை விட குறைவாக இருக்கும் எனவே அதைப் பார்ப்போம் உச்ச சக்தி 26 வாட்களில் இருந்தது என்பதை நீங்கள் காண்பீர்கள் இப்போது அது குறைவாக உள்ளது 23 வாட்கள் இப்போது நாம் பொருந்தக்கூடிய ட்யூட்டி சைக்கிள் ஐ 0 67 ஆகக் கொடுத்தால் பீக் பவர் மீண்டும் பீக் பவர் இயக்கத்திற்கு வருமா எனவே வி யை 0 34 ஆக மாற்றுவேன் இது 0 67 ட்யூட்டி சைக்கிள்க்கு ஒத்திருக்கிறது எனவே அதை மாற்றுவேன் இப்போது மீண்டும் சிமுலேசனை இயக்குகிறேன் எனவே இப்போது ட்யூட்டி சைக்கிள் R0 உடன் பொருந்துகிறது எனவே பி வி பேனலுக்கு வழங்கப்பட்ட ஆர்டி உகந்ததாக இருக்கும் இது உச்ச சக்தி இயக்க புள்ளியில் இருக்கும் எனவே பி வி பேனலில் இருந்து எடுக்கப்படும் பவர் பீக் பவர் புள்ளியில் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் எனவே பேனல் இப்போது 26 வாட்களை வழங்குவதை மீண்டும் காண்கிறீர்கள் எனவே இந்த வழியில் நீங்கள் சர்க்யூட்களின் பல்வேறு அம்சங்களைப் புரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம் பி வி பேனலுக்கு இந்த பூஸ்ட் கன்வெர்ட்டர் இடைமுகத்தின் பல்வேறு கரன்ட் மற்றும் மின்னழுத்தங்களைக் கவனிக்க முயற்சி செய்யுங்கள் மற்றும் முடிந்தவரை நுண்ணறிவைப் பெற முயற்சிக்கவும் இந்த பரிசோதனையில் முடிந்தவரை அதிக விவரங்களுடனும் முடிந்தவரை மாறுபாட்டிற்கும் ஒர்க்அவுட் செய்ய இதை உங்களிடம் விட்டு விடுகிறேன் ரிசோர்சஸ் பகுதியில் இந்த பூஸ்ட் கன்வெர்ட்டர் சர்க்யூட்டிற்காக நான் உங்களுடன் பகிர்ந்துகொள்வேன் நான் இப்போது பக் ஃபோல்டர் சென்று buck schematic ஃபைல் திறந்து இதை பெரிதாக்குவோம்ஜூம் செய்யலாம் இது நாம் விவாதித்த பூஸ்ட் கன்வெர்ட்டர் போன்றது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இப்போது இது பக் கன்வெர்ட்டர் இங்கே ஸ்விட்ச் உள்ளது இந்த பாணியில் ஃப்ரீவீலிங் டையோடு உடன்கூடிய இண்டெக்ட்டர் எல் இங்கே உள்ளது உங்களிடம் அதே PWM உள்ளது மற்றும் VC கட்டுப்பாட்டு மின்னழுத்தம் உள்ளது xPV உள்ளது இது பி வி சோர்ஷ் ஆகும் இது அதே பி வி சோர்ஷ் ஐ சி 2 வி ஸ்கேல்20 எனவே இப்போது இதை சிமுலேட் செய்யலாம் உருவகப்படுத்துவோம் ட்யூட்டி சைக்கிள் என்னவாக இருக்க வேண்டும் 5 ஓம் R0 க்கு 0 62 ஆக வைத்திருக்கிறேன் இந்த ட்யூட்டி சைக்கிள்யின் மதிப்பை நாம் எவ்வாறு கண்டறிவது reachability check ஐ இயக்குவோம் பின்னர் மதிப்புகளைக் கண்டுபிடிப்போம் எனவே R0 5 ஓம்ஸ் 5 ஓம்ஸின் மதிப்புக்கு நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள் பக் கன்வெர்ட்டர்க்கான ட்யூட்டி சைக்கிள் 0 81 ஆகும் பூஸ்ட் கன்வெர்ட்டர்க்கு இது தவறான ட்யூட்டி சைக்கிள் அதைப் பயன்படுத்த முடியாது பக் கன்வெர்ட்டர்க்கு இது 0 81 ஆகும் எனவே 0 81 x 2 1 ஆக இருக்கும் இது 0 62 ஆகும் எனவே இதை save செய்து விட்டு டெர்மினல் விண்டோ சென்று சர்க்யூட் ஐ சிமுலேட் செய்வோம் முதலில் Gnetlist பயன்படுத்தி நெட்லிஸ்ட்டை உருவாக்குகிறேன் பின்னர் ngspicebuck cir எனவே சிமுலேசன் செல்கிறது மற்றும் இன்புட் பவர் ஐ பி வி பேனலில் இருந்து வெளியேறும் பவர் ஐ அறிய விரும்புகிறோம் எனவே அதைப் பார்ப்போம் இது இப்போது சுமார் 26 வாட்களில் சுற்றிக் கொண்டிருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இது பீக் பவர் பாய்ன்ட் ஆகும் நீங்கள் குறுக்கு சோதனை செய்யலாம் கட்டுப்பாட்டு மின்னழுத்தத்தின் மின்னழுத்தத்தைத் வரையுங்கள் அது 0 62 ஆக உள்ளது நான் R0 ஐ 20 ஓம்களாக அமைத்தால் என்ன ஆகும் 20 ஓம்ஸில் தேவையான ட்யூட்டி சைக்கிள் பக் கன்வெர்ட்டர்க்கு 1 62 ஆகும் இது தவறான மதிப்பு ட்யூட்டி சைக்கிள் 0 மற்றும் 1 க்கு இடையில் இருக்க வேண்டும் எனவே நீங்கள் இதை எடுக்க முடியாது R020 ஓம்ஸ் என்றால் நீங்கள் ஒருபோதும் பீக் பவர் அடைய முடியாது இருப்பினும் ட்யூட்டி சைக்கிள் இன் கொடுக்கப்பட்ட அதே மதிப்பில் நீங்கள் R0 ஐ 20 ஆக வைத்தால் எடுக்கப்படும் பவர் குறைவாக இருக்கும் எடுத்துக்காட்டாக R0 ஐ 20 ஆக மாற்றவும் ட்யூட்டி சைக்கிள் கட்டுப்பாட்டு மின்னழுத்தம் வி சி 0 62 ரன் செய்யவும் மேலும் நீங்கள் வி டி அதே 0 62 ஆக இருப்பதைக் காண்பீர்கள் மேலும் இன்புட் பவர் ஐ வரைகிறேன் இன்புட் பவர் 10 வாட்களுக்குக் கீழே இல்லை இது மிகவும் மோசமாக உள்ளது மறுபுறம் பக் கன்வெர்ட்டர்க்கான ட்யூட்டி சைக்கிள் 0 51 ஆக இருக்கும் R0 ஐ 2 ஓம் 2 ஓம் என மாற்றுவேன் ஆகவே நான் மாற்றுகிறேன் R0 ஐ 2 ஓம்களாக மாற்றுகிறேன் சிமுலேசனை இயக்கவும் இது பீக் பவர் பாய்ன்ட் ஐ விட மிகக் குறைவு என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இருப்பினும் நான் ட்யூட்டி சைக்கிள் ஐ 0 51 ஆக மாற்றினால் 0 5 0 5 என்பது 0 வோல்ட் வி க்கு ஒத்திருக்கிறது எனவே 0 வோல்ட் வி சி சிமுலேசனை மீண்டும் இயக்கவும் யை 0 ஆக மாற்றவும் இயக்கவும் மீண்டும் நான் பவர் ஐ பார்த்தால் அது மீண்டும் பீக் பவர் வழங்குவதை மீண்டும் காண்கிறீர்கள் எனவே நீங்கள் எப்போதுமே ட்யூட்டி சைக்கிள்யை லோட் உடன் பொருத்தலாம் மேலும் ட்யூட்டி சைக்கிள்யை லோட் உடன் பொருத்த முயற்சிப்பதன் மூலம் பி வி தொகுதியின் டெர்மினல்களில் காணப்படும் RT ஆர்டி டெர்மினல் ரெசிஸ்ட்டன்ஸ் அதிகபட்ச சக்தி கிடைக்கும் வகையில் ஒரு இயக்க புள்ளியில் வைக்கப்படும் இந்த பக் கன்வெர்ட்டர் சர்க்யூட் ஐ மேலும் ஆராய்ந்து அதிலிருந்து கூடுதல் நுண்ணறிவைப் பெற உங்களுக்கு விட்டு விடுகிறேன் எனவே இது பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர் உள்ளீட்டுக்கு ஏற்ப இங்கே ஒரு சுவிட்ச் இருப்பதைக் கவனியுங்கள் இந்த பொலரிட்டியில் இண்டெக்ட்டர் மற்றும் டையோடு வைத்திருக்கிறீர்கள் இண்டெக்ட்டர் இந்த வகையில் டையோடு வழியாக ஃப்ரீ வீல் செய்வதை நீங்கள் காண்கிறீர்கள் மின்தேக்கி குறுக்கே மின்னழுத்தம் எதிர்மறையானது இப்போது நாங்கள் பயன்படுத்திய அதே பி எனவே இது ISc 2 ஆம்ப்ஸ் v scale 20 ஆகும் மீதமுள்ளவை ஏற்கனவே உள்ள சர்க்யூட்க்கு ஒத்ததாக உள்ளது இங்கே சி டி உள்ளது எனர்ஜி ஸ்டோரேஜ் பஃபர் ஆக செயல்படும் டெர்மினல் கெப்பாசிட்டன்ஸ் பி டபிள்யூ எம் 10 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் வி சி கட்டுப்பாட்டு மின்னழுத்தம் ட்யூட்டி சைக்கிள் ஐ தீர்மானிக்கிறது ரீச்சபிலிட்டி உறவில் இருந்து அதை 0 56 ஆக அமைத்துள்ளேன் பக் பூஸ்டு கன்வெர்ட்டரின் ஒரு நன்மை என்னவென்றால் பக் பூஸ்டு ஐப் பொறுத்தவரை IV வளைவின் முழு ரேஞ்சும் அடையக்கூடியது மற்றும் அனைத்தும் சரியான ட்யூட்டி சைக்கிள்கள் என்பதை நீங்கள் காண்பீர்கள் இப்போது எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக் கொள்ளுங்கள் ஆக்டேவ் அவுட்புட் இங்கே கடைசி வரிசை என்பதைக் காண்க இது பக் பூஸ்ட்டிற்கான ட்யூட்டி சைக்கிள் மற்றும் நீங்கள் பார்த்தால் அனைத்து ட்யூட்டி சைக்கிள் மதிப்புகளும் செல்லுபடியாகும் மதிப்புகள் என்பதைக் காண்பீர்கள் அதாவது ஒவ்வொரு ட்யூட்டி சைக்கிள் மதிப்பும் அடையக்கூடியது இப்போது நாம் வைத்துள்ள 100 ஓம் 100 ஓம் லோட் ஆர் 0 க்கு பக் பூஸ்ட் இன் ட்யூட்டி சைக்கிள் மதிப்பு 0 78 ஆகும் எனவே 0 78 X 2 1 0 56 க்கு சமம் எனவே பீக் பவர் பாய்ன்ட் கொடுக்க வி சி மதிப்பை 0 56 ஆக அமைத்துள்ளோம் எனவே இது ஒரு சப் சர்க்யூட் power SW பவர் சுவிட்ச் மற்றும் நமக்கு PWM முக்கோணம் உள்ளது இப்போது 100 ஓம் ஆர் 0 க்கான சர்க்யூட் ஐ சிமுலேட் செய்வோம் மற்றும் வி சி மதிப்பு ட்யூட்டி சைக்கிள் 0 78 ஆக வரும்படி அமைக்கப்பட்டுள்ளது எனவே டெர்மினலை திறக்கிறேன் பக் பூஸ்ட் ஸ்கிமேட்டடிக் க்கான நெட்லிஸ்ட்டை உருவாக்க Gnet list ஐ பயன்படுத்துவேன் எனவே நீங்கள் அதைச் செய்யலாம் பின்னர் நான் ngspice buckboost cir ஐப் பயன்படுத்துவேன் எனவே அது இப்போது சிமுலேட் ஆகிறது அது முடிந்ததும் இன்புட் பவர் ஐ கவனிக்க விரும்புகிறேன் எனவே நீங்கள் இங்கே காணும் இன்புட் பவர் அது 26 வாட்டிற்கு அருகே சுற்றக் காண்பீர்கள் இது பேனலின் பீக் பவர் பாய்ன்ட் ஆகும் எனவே மின்னோட்டத்தில் நிறைய ரிப்பிள் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் இது அடிப்படையில் சார்ஜ் செய்வதாலும் கெப்பாசிட்டன்ஸ் டிஸ்சார்ஜ் செய்வதாலும் ஆகும் இங்கேஉள்ளீட்டு கெப்பாசிட்டன்ஸ் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டன்ஸ் இருப்பதை நாம் காண்கிறோம் ஒருவர் ரிப்பிள் ஐ குறைக்கவோஅதிகரிக்கவோ அதன் மதிப்பை சரிசெய்ய வேண்டியிருக்கலாம் எனவே அதனால்தான் இந்த ரிப்பிள் இங்கே உள்ளது இப்போது நான் R0 இல் சரியாக செல்கிறேன் என்று சொல்லலாம் இந்த R0 ஐ 8 ஓம் இல் எடுத்துக்கொள்வோம் 8 ஓம் R0 க்கு பக் பூஸ்ட் விஷயத்தில் நீங்கள் 0 50 ட்யூட்டி சைக்கிள் கிடைக்கிறது எனவே நீங்கள் அதை வி க்கு வெளிப்படுத்தும்போது அது 0 ஆக இருக்கும்VC 0 எனவே முதலில் R0 இன் மதிப்பை 100 ஓம் லிருந்து 8 ஓம்களாக மாற்றுவேன் பின்னர் சிமுலேசனை இயக்கவும் இயக்கிய பின்னர் இன்புட் பவரை ஐ கவனிப்போம் இன்புட் பவர் அதிகபட்ச மதிப்பிற்குக் கீழே உள்ளது இது எங்காவது மிகக் குறைந்த மதிப்புக்கு கூட அதாவது 10 க்கும் கீழே நிலைநிறுத்துகிறது ஆகவே ட்யூட்டி சைக்கிள் மின்னழுத்தம் மதிப்பு கட்டுப்பாட்டு மின்னழுத்த மதிப்பாக 0 56 அல்லது 560 மில்லி வோல்ட் என்ற அளவில் இருப்பதை இப்போது கவனிக்கலாம் 5 ட்யூட்டி சைக்கிள் ஆக இருக்க வி சி என்று பொருள்படும் ஆகவே VC 0 ஆக சரிசெய்கிறேன் பின்னர் சிமுலேசனை இயக்குவேன் மேலும் இன்புட் பவர் மீண்டும் பீக் பவர் பாய்ன்ட் மதிப்பிற்கு கொண்டு வரப்படுவதை நீங்கள் காண வேண்டும் ஏனென்றால் இப்போது ஆர் டி பொருத்தமான லோட் லைன் ஸ்லோப் வரும்படி பொருந்தக்கூடிய ட்யூட்டி சைக்கிள் ஐ வழங்கியுள்ளோம் இப்போது பவர் மீண்டும் பீக் பவர் பாய்ன்ட் மதிப்பிற்கு அருகில் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே இந்த சர்க்யூட் ஐயும் ஆராய்ந்து பல்வேறு விஷயங்களை முயற்சித்து பலவற்றைக் காட்சிப்படுத்த முயற்சிக்கிறேன் பல்வேறு அலைவடிவங்களைக் கவனிக்கவும் கொடுக்கப்பட்ட IV பண்புகளுடன் PV சோர்ஷ் ஐ இன்புட் சோர்ஷ் ஆக கொண்ட சர்க்யூட் ஐ புரிந்துகொள்ள முயற்சிக்கவும் ஷார்ட் சர்க்யூட் மின்னோட்டத்தின் வெவ்வேறு மதிப்புகள் மற்றும் வோல்ட்டேஜ் ஸ்கேல் மதிப்புகள் ஆகியவற்றை நீங்கள் ஆராய்ந்து என்ன நடக்கிறது என்பதைக் காண முயற்சி செய்யலாம் சுவிட்ச்டு மோட் டி சி டி சி கன்வெர்ட்டர் சோர்ஷ் பி வி பேனல்களை லோட்க்கு இன்டெர்ஃபேஸ் செய்ய இது உங்களுக்கு மேலும் உதவும் இப்போது இந்த முழு பி வி பேனல் டி சி டி சி கன்வெர்ட்டர் பி டபிள்யூ எம் தொகுதியைப் பயன்படுத்தி லோட் அமைப்பு ஆகியவற்றின் சிமுலேசனை நாம் செய்துள்ளோம் அது ஓப்பன் லூப் இல் உள்ளது சி என்பது நிலையான மதிப்பு அது க்லோஸ்டு லூப்பில் இல்லை எனவே இது ஓப்பன் லூப் இன் கீழ் சரியாக இருக்கிறதா நன்கு வடிவமைக்கப்பட்டதா மற்றும் எங்கள் எதிர்பார்ப்புகளின்படி செயல்படுகிறதா என்பதை உறுதி செய்வதற்காக மட்டுமே